எனவே ஒரு தொடர் கெபாசிட்டர் ஒரு வோல்டஜ் உயர்வை வழங்குகிறது இது சுமை அதிகரிக்க தானாகவும் உடனடியாகவும் அதிகரிக்கிறது அதனால் சுமை அதிகரித்தால் கரண்ட்டும் அதிகரிக்கும் எனவே Qc மாறுபடும் அதனால் தான் இது நாம் வோல்ட்டேஜ் ரெகுலேட்டர்க்கு ஒப்பானது என்று அழைக்கிறோம் எனவே ஒரு தொடர் கெபாசிட்டர் குறைந்த சக்தி காரணியில் ஒரு ஷன்ட் கெபாசிட்டரை விட அதிக நெட் வோல்ட்டேஜ் உயர்வை உருவாக்குகிறது இது தொடர் கெபாசிட்டர் என்பதால் வோல்ட்டேஜ் வீழ்ச்சியை ஈடுசெய்கிறது எனவே தொடர் கெபாசிட்டரைப் பயன்படுத்தி வோல்ட்டேஜ் உயர்த்தும்போது மிகவும் அதிகமாக உள்ளது மற்றும் ஷன்ட் கெபாசிட்டரில் வோல்ட்டேஜ் அளவை மேம்படுத்துகிறது ஆனால் தொடர் கெபாசிட்டரைப் போல இல்லை எனவே ஒரு தொடர் கெபாசிட்டர் அமைப்பின் சக்தி காரணி ஷன்ட் கெபாசிட்டரைக் காட்டிலும் சிறந்தது மற்றும் சோர்ஸ் கரண்ட்டில் சிறிது விளைவைக் கொண்டுள்ளது எனவே தொடர் கெபாசிட்டர் உண்மையில் சோர்ஸ் கரண்ட்டில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது மற்றும் அது அமைப்பின் சக்தி காரணிக்கு அதிகம் மேம்படுத்தாது எனவே வோல்டஜ் மேம்பாட்டின் காரணமாக மின் இழப்பு உள்ளது எனவே ஃபீடர் சர்க்யூட் மற்றும் வோல்டேஜ் ஃபேஸர் வரைபடத்தை கருத்தில் கொள்ளவும் எனவே இதுதான் நாம் படம் 1 a மற்றும் c ஐ பார்த்தோம் இது பீடர்ற்கு வோல்ட்டேஜ் வீழ்ச்சியாகும் இது நமக்கு கிடைத்தது நாம் இந்த வரைபடத்தை பார்த்திருக்கிறோம் இந்த வரைபடத்திலிருந்து இதை எல்லாம் செய்துள்ளோம் இந்த வரைபடத்திலிருந்து தொடர் கெபாசிட்டர் இல்லாதபோது நாம் பார்த்த வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟 cos 𝜃 𝐼𝑥l sin 𝜃 அது சமன்பாடு 1 அதேபோல் அனைத்து பெயரிடல்களும் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மற்ற பகுதிக்கு வோல்ட்டேஜ் வீழ்ச்சியும் தோராயமாக 𝐼𝑟 cos 𝜃 𝐼 𝑥𝑙 𝑥𝑐 sin 𝜃 க்கு சமமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இது சமன்பாடு 2 இங்கே 𝑥𝑐 என்பது தொடர் கெபாசிட்டரின் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் க்கு சமம் எனவே இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்போது அடுத்தது ஓவர் கம்பென்சேஷன் எனவே தொடர் கெபாசிட்டர் ஒரு விநியோக பீடர் பயன்பாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதன் விளைவாக கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பீடர் சுற்று தூண்டல் வினைத்திறனை விட சிறியதாக இருக்கும் எனவே ஒரு கடைநிலை ஓவர் கம்பென்சேஷன் வோல்ட்டேஜ் சாதாரண சுமை மற்றும் தொடக்கத்தில் ஒரு பெரிய மோட்டாரினால் சுமை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது மின்னோட்டம் கரண்ட் I பின்தங்கிய நிலையில் ஓவர் கம்பென்சேஷன் இருந்தால் அதாவது 𝑥𝑙 𝑥𝑐 எதிர்மறை ஆகிறது அதுவே அது 𝐼𝑟 இருக்கும் எனவே முன்பு 𝑥l ஐ விட 𝑥𝑐 குறைவாக இருந்தால் ஃபேஸர் வரைபடம் இந்த பக்கமாக இருந்தது ஆனால் 𝑥𝑐 ஐ விட 𝑥l அதிகமாக இருந்தால் அது எதிர்மறையானது அது இந்தப் பக்கம் நகரும் அதனால்தான் இந்த ஃபேஸர் வரைபடம் 𝐼 𝑥𝑙 𝑥𝑐 இந்த பக்கத்தில் வலதுபுறம் உள்ளது எனவே இது உங்கள் கோணம் 90 ° அல்ல இந்த கோணம் 𝜃 மற்றும் ஓவர் கம்பென்சேஷன் நிலையில் உங்கள் இறுதி வோல்ட்டேஜ் Vs இது இப்போது குறிப்பாக மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த ஃபேஸர் வரைபடம் ஒரு பெரிய மோட்டார் தொடக்கத்தில் இருப்பதை குறிக்கிறது எனவே சில பயன்பாடுகளில் ஃபீடர் சர்க்யூட்டின் எதிர்ப்பு அதன் இண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸை விட பெரியதாக இருந்தால்அதனால் விளைவான வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟 cos 𝜃 𝐼 𝑥𝑐 𝑥𝑙 sin 𝜃 சரியானதாக இருக்கும் ஏனென்றால் சில சமயங்களில் இதற்கு நேரெதிராக இருப்பதாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே அது ஓவர் கம்பென்சேஷன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அந்த வழக்கில் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟 cos 𝜃 𝐼 𝑥𝑐 𝑥𝑙 sin 𝜃 அதாவது இங்குள்ள இந்த மைனஸ் அடையாளம் மற்றும் 𝑥𝑐 ஐ விட 𝑥𝑙 பெரியது ஆகவே அதிக வோல்ட்டேஜ் வீழ்ச்சி இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் 𝑥𝑙 ஐ விட 𝑥𝑐 பெரியது எனவே இதன் விளைவாக வரும் நிலை ஓவர் கம்பென்சேஷன் என்று அழைக்கப்படுகிறது படம் 2 a என்பது சாதாரண சுமையில் ஓவர் கம்பென்சேஷன் வோல்ட்டேஜ் பேஸர் வரைபடத்தைக் காட்டுகிறது இது சாதாரண சுமையில் உள்ளது அதேசமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பென்சேஷன் கண்டிப்பாக சாதாரண சுமை அடிப்படையில் அதிகப்படியான இழப்பீட்டின் போது இதன் விளைவாக வரும் மின்னழுத்தத்தின் இழப்பீடு மகிழ்ச்சி அளிக்காது தொடக்கத்தில் பெரிய மோட்டாரின் கரண்ட் பின்தங்கியிருக்கிறது ஏனென்றால் மோட்டார் தொடங்கும் கரண்ட் 2 5 முதல் 3 முறை இருக்கலாம் என்பது மின்சார இயந்திரத்திலிருந்து மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை விட உங்களுக்குத் தெரியும் படம் 2 பி இல் காட்டப்பட்டுள்ளபடி அசாதாரண பெரிய வோல்ட்டேஜ் உயர்வு எனவே அந்த விஷயத்தில் அது குறிப்பாக அவர்களின் ஒளிக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஒளி மினுமினுப்பை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக நுகர்வோர் புகார்கள் ஏற்படுகின்றன இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பெரிய மின்னோட்டம்கரண்ட் காரணமாக இந்த Ir வோல்ட்டேஜ் வீழ்ச்சி அதிகரிக்கிறது அதனால்தான் இதை ஒப்பிடுகையில் இது அளவில் இல்லை ஆனால் இந்த 𝐼𝑟 மற்றும் இந்த 𝐼 𝑥𝑐 𝑥𝑙 அதிகமாக இருக்கும் எனவே தொடர் கெபாசிட்டார் பற்றி ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே இது தொடர் கெபாசிட்டரின் சரியான குறைபாடு பின்னர் முன்னணி சக்தி காரணிபவர் ஃபாக்டர் வழக்கு எனவே சக்தி காரணி பவர் ஃபாக்டர் முன்னணியில் இருக்கும் போது சக்தி காரணி இது உங்கள் தற்போதைய ஃபேசர் மற்றும் இது உங்களுடைய 𝑉𝑅 I இதை குறிப்பிட மறந்துவிட்டேன் இது 𝑉𝑅 மற்றும் இது உங்கள் 𝐼𝑟 ஏனென்றால் மின்னோட்டம் கரண்ட் முன்னணியில் உள்ளது எனவே 𝐼𝑟 𝐼𝑥𝑙 மற்றும் இது 90 ° இல்லை எனது வரைதல் இது போல் காட்டுகிறது ஆனால் இல்லை முன்னணி சக்தி காரணி என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் அந்த வழக்கில் 𝑉𝑆 கரண்ட் மற்றும் வரி அளவுருக்கள்லைன் பரமீடேர்ஸ் சார்ந்து இருக்க சாத்தியம் 𝑉𝑆 ஐ விட 𝑉𝑅 குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் 𝑉𝑅 ஐ விட 𝑉𝑆 அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் எனவே கரண்ட் முன்னேறி இருக்கும்போது இது வோல்ட்டேஜ் வரைபடம் மற்றும் கம்பென்சேஷன் இருக்கும் போது கரண்ட் முன்னேறி இருக்கும்போது நிலையை கருத்தில் வைத்துக்கொள்வோம் எனவே 𝐼𝑥l சில பகுதி அது 𝐼𝑥𝑐 ஈடுசெய்யப்படுகிறது இது உங்கள் 𝑉's இது 𝑉𝑅 இது 𝐼𝑟 மற்றும் இந்த கோணம் 𝜃 எனவே நீங்கள் தொடர் கெபாசிட்டரைப் பயன்படுத்தும்போதெல்லாம் இந்தக் கோணம் கிட்டத்தட்ட இருக்காது ஆனால் தொடர் கம்பென்சேஷன் காரணமாக வோல்ட்டேஜ் 𝑉's மாறிவிட்டது எனவே அதன் காரணமாக அது 𝑉𝑅 ஐக் காட்டினாலும் நீங்கள் கணக்கிடும் போது 𝑉𝑅 கோடு வேறு விதமாக இருக்கும் எனவே இவை ஒரே மாதிரியானவை அல்ல எனவே இதன் பொருள் நீங்கள் அழைக்கும் சுமை மின்னோட்டம்கரண்ட் நான் உங்களுக்காக இங்கே எழுதியது ஒன்றை நான் சரியாக விளக்குகிறேன் எனவே தொடர் கெபாசிட்டரின் பயன்பாட்டின் மூலம் அனுப்பும் முடிவிற்கும் பெறுதல் முடிவிற்கும் இடையில் வோல்ட்டேஜ் வீழ்ச்சியைக் கணிசமாகக் குறைக்க வேண்டும் சுமை மின்னோட்டம் கரண்ட் பின்தங்கிய சக்தி காரணி இருக்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு படம் 3a ஐக் காட்டுகிறது நான் உங்களுக்கு இந்த உருவத்தைக் காட்டினேன் மேலும் விளக்கினேன் தொடர் கெபாசிட்டார் இல்லாமல் முன்னணி சுமை சக்தி காரணி கொண்ட வோல்ட்டேஜ் வரைபடம் மற்றும் படம் 3 நான் உங்களுக்கு சரியாகக் காண்பிப்பேன் இதன் விளைவாக வரும் ஃபேஸர் வரைபடம் அதே முன்னணி சுமை சக்தி காரணி ஆனால் இந்த முறை வரிசை வரிசையில் தொடர் கெபாசிட்டருடன் எனவே படம் 3 பி இலிருந்து பார்க்க முடியும் இந்த உருவத்தை நான் உங்களுக்குக் காட்டினேன் இது படம் 3 பி எனவே நீங்கள் ஒற்றுமை சக்தி காரணி என்று கருதினால் cos 𝜃 க்கு 1 சமம் அது ஒற்றுமை சக்தி காரணி வழக்கு பிறகு I and 𝑉𝑅 அது அதே கட்டத்தில் இருக்கிறோம் 𝜃 என்பது பூஜ்ஜியம் அந்த வழக்கில் sin 𝜃 தோராயமாக 0 ஆகிறது எனவே 𝐼 𝑥𝑙 𝑥𝑐 sin 𝜃 க்கு 0 சமம் அப்படியானால் இந்த சொல் உண்மையில் 0 ஆக என்ன நடக்கும் இந்த 𝐼 0 ஆக வருகிறேன் சமன்பாடு 3 எனவே அந்த வழக்கில் உங்கள் VD வோல்ட்டேஜ் வீழ்ச்சி என்னவாக இருக்கும் 𝐼𝑅 இருக்கும் ஏனெனில் இரண்டாவது உறுப்பு மறைந்துவிடும் எனவே இது போன்ற அப்ளிகேஷன் சீரிஸ் கெபாசிட்டர்க்கு நடைமுறையில் எந்த மதிப்பும் இல்லை ஏனெனில் உங்கள் 𝑥𝑐 உங்கள் 𝑥𝑙 க்கு சமம் மற்றும் உங்கள் VD மன்னிக்கவும் ஒற்றுமை சக்தி காரணி 𝑥𝑐 க்கு 𝑥𝑙 சமம் ஒற்றுமை சக்தி காரணி வழக்கில் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி வெறுமனே 𝐼𝑅 எனவே தொடர் கெபாசிட்டர் அதற்கு சரியான மதிப்பு வழங்கவில்லை எனவே மேற்கூறிய காரணங்கள் மற்றும் பிற காரணங்களால் எடுத்துக்காட்டுகளுக்கு மின்மாற்றிகளில் ஃபெரோ அதிர்வு சப் சின்க்ரோனஸ் அதிர்வு என்பது மோட்டார் ஸ்டார்ட்டிங் சாதாரண செயல்பாட்டின் போது மோட்டார்கள் நிறுத்தப்படும்போது மற்றும் அமைப்பின் பால்ட் கரண்ட் கெபாசிட்டர்களைப் பாதுகாப்பதில் சிரமம் ஏற்படுகிறது எனவே தொடர் கெபாசிட்டார்கள் விநியோக அமைப்பில் பெரிய பயன்பாடு இல்லை எனவே விநியோக அமைப்பில் தொடர் கெபாசிட்டர்க்கு அதிக பயன்பாடு இல்லை எனவே இவை தொடர் கெபாசிட்டரைப் பற்றிய சில விஷயங்கள் அதன்பிறகு நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டரை சரியாக பார்ப்போம் எனவே அடுத்து நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டார் என்று அழைக்கிறீர்கள் எனவே ஷன்ட் கெபாசிட்டார் வழக்கில் ஷன்ட் கெபாசிட்டார் இல்லாமல் நீங்கள் அழைக்கும் வரைபடம் இது மின்மறுப்புஇம்பிடேன்ஸ் Z என்பது 𝑟 𝑗𝑥𝑙 க்கு சமம் ஆனால் பெறுதல் முடிவில் ஷன்ட் கெபாசிட்டார் இணைக்கப்பட்டு மின்னோட்டம்கரண்ட் 𝐼𝑐 மற்றும் அதன் வினைத்திறன்ரியாக்ன்ஸ் 𝑥𝑐 என்று சொன்னால் இது ஃபேஸர் வரைபடம் இணைக்கப்படும்போது மற்றும் இல்லாதநிலையில் எனவே நாம் எடுத்த மின்னோட்டம்கரண்ட் பின்தங்கியிருக்கிறது எனவே ஃபேஸர் வரைபடம் இதனுடன் தொடர்புடைய இந்த ஃபேஸர் வரைபடம் மற்றும் இந்த ஃபேஸர் வரைபடம் இதற்கு தொடர்புடையது இது உண்மையில் கெபாசிட்டராகும் அது முன்னணி மின்னோட்டத்தைகரண்ட்டை ஈர்க்கிறது மற்றும் இந்த வோல்ட்டேஜ் நான் தவறவிட்டேன் இது உண்மையில் 𝑉𝑅 இந்த வோல்ட்டேஜ் 𝑉𝑅 மற்றும் முன்னணி மின்னோட்டம்கரண்ட் 𝐼𝑐 சரியானது இது 𝐼𝑐 இந்த கோணம் 90 ° மற்றும் அந்த கோணம் டெல்டா என்று வைத்துக்கொள்வோம் இங்குள்ள கரண்ட் 𝐼' க்கு 𝐼𝑐 𝐼 சமம் கடைநிலையில் லொடுக்கு போகும் கரண்ட் உள்ளது எனவே இது உங்கள் 𝐼'𝑟 ஏனென்றால் அது இங்கே 𝐼'𝑟 இந்தப் பக்கம்புறம் பிளஸ் 𝐼'𝑥𝑙 இது 𝐼'𝑥𝑙 மற்றும் இந்த வழக்கில் உங்கள் இந்த மின்னோட்டம்கரண்ட் 𝐼𝑐 உள்ளது எனவே இந்த மின்னோட்டம்கரண்ட் I அதாவது கெப்பாசிட்டர் இல்லாத மின்னோட்டம்கரண்ட் இந்த 𝐼𝑐மின்னோட்டம்கரண்ட் கெப்பாசிட்டர் இருக்கும் போது அது 90 ° கோணத்தை உருவாக்குகிறது எனவே இந்த பக்கத்திலிருந்து ஃபேசர் இப்படி நகரும் எனவே இது 𝐼𝑐 எனவே இறுதியாக அது 𝐼′ க்கு சரியாக வருகிறது எனவே உங்கள் 𝐼' க்கு 𝐼 சமமாக இருப்பதால் ஷன்ட் மின்தேக்கி இல்லாமல் நீங்கள் அங்கு வந்தால் 𝐼 ′ ஷன்ட் மின்தேக்கியுடன் க்கு 𝐼 𝐼𝑐 சமம் இங்கே நீங்கள் கிர்ச்சோப்பின் முதல் விதியை பயன்படுத்தினால் உங்கள் 𝐼' 𝐼 𝐼𝑐 ஆக இருக்கும் இந்த ஃபேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் I உங்கள் 𝐼′க்கு சமம் மற்றும் இது 𝐼 𝐼𝑐 க்கு சமம் இதன் பொருள் இந்த பயனுள்ள கரண்ட் அளவு 𝐼′ உண்மையில் குறைந்து வருகிறது அதாவது இங்கே சக்தி காரணிபவர் ஃபாக்டர்க்கு கோணம் தீட்டா இருந்தது இப்போது அது தொடர் மின்தேக்கியின் காரணமாக 𝜃 ஆகும் அதாவது 𝜃′ குறைந்து வருகிறது அதாவது சக்தி காரணிபவர் ஃபாக்டர் உண்மையில் சரியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் 𝐼′𝑟 இது 𝐼′𝑥𝑙 மற்றும் இது 𝐼′𝑍 எனவே வோல்ட்டேஜ் சரியும் எனவே நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டரை வைத்தால் அது சக்தி காரணிபவர் ஃபாக்டர்க்கு மேம்படும் அதே சமயம் தொடர் கெபாசிட்டர்க்கு உண்மையில் 𝜃 வின் மாற்றம் இல்லை ஆனால் ஷன்ட் கெபாசிட்டரின் விஷயத்தில் 𝜃 வின் மாற்றம் உள்ளது எனவே மின்னோட்டம் குறைகிறது மின்னோட்டம் குறைகிறது என்றால் இழப்பு 𝐼2𝑟 உண்மையில் நீங்கள் அழைப்பது 𝐼 மன்னிக்கவும் 𝐼𝑠 ஆகும் எனவே இங்கே கரண்ட்𝐼 ஆகும் எனவே நீங்கள் 𝐼2𝑟 ஐச் சேர்த்தால் அதனால் | 𝐼 | இதை விட 𝐼 அளவு அதிகம் எனவே மின் இழப்பு அதிகம் ஆனால் இங்கே இந்த வரைபடத்திலிருந்து 𝐼′ பெற முடியும் அதன் அளவு 𝐼′ உண்மையில் 𝐼 உடன் ஒப்பிடும்போது குறைந்து வருகிறது எனவே இங்கே மின் இழப்பு அளவு 𝐼′2𝑟 ஆக இருக்கும் அதனால் மின் இழப்பு குறையும் எனவே ஷண்ட் கெபாசிட்டரின் முக்கிய நோக்கம் நெட்வொர்க்ன் சக்தி இழப்பைக் குறைப்பதாகும் எனவே இது ஃபேஸர் வரைபடம் இது புரியும் என்று நம்புகிறேன் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே உள்ளன எனவே ஒரு வகையில் ஷன்ட் கெபாசிட்டார் மின்னோட்டத்தைகரண்ட்டை முன்னோக்கி பாய செய்வதால் மூலம் ஒரு தூண்டல்இண்டக்ட்டிவ் சுமையின் பண்பை மாற்றியமைக்கிறது தூண்டல்இண்டக்ட்டிவ் சுமை மின்னோட்டத்தின் பின்தங்கிய கூறு இது மாற்றியமைக்கிறது எனவே இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இந்த கெபாசிட்டார் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது கரண்ட்டை முன்னோக்கி பாய செய்வதால் ரியாக்டிவ் லோடு சிலவற்றை காம்பன்சேட் செய்கிறது எனவே இந்த ஷன்ட் கெபாசிட்டார் சின்க்ரோனஸ் கன்டென்சர் மின்தேக்கி ஜெனரேட்டர் அல்லது மோட்டார் போன்ற அதே விளைவைக் கொண்டுள்ளது ஒத்திருக்கிறது ஆனால் படம் 4 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஷன்ட் கெபாசிட்டரை ஒரு பீடர்ல் பயன்படுத்துவதன் மூலம் சோர்ஸ் மின்னோட்டத்தின்கரண்ட் அளவைக் குறைக்க முடியும் சோர்ஸ் மின்னோட்டத்தின்கரண்ட் இந்த அளவு உண்மையில் குறைக்கப்பட்டது இது இப்போது 𝐼′ நீங்கள் ஃபேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் இந்த 𝐼′ 𝐼 ஐ விடக் குறைவாக உள்ளது மற்றும் சக்தி காரணிபவர் ஃபாக்டர் மேம்படுத்தப்படலாம் ஏனெனில் அந்த கோணம் இப்போது குறைக்கப்படுகிறது எனவே cos 𝜃 சரியாக அதிகரிக்கும் மற்றும் சக்தி காரணிபவர் ஃபாக்டர் அதிகரிக்கும் மற்றும் இதன் விளைவாக அனுப்பும் மற்றும் பெறும் வோல்ட்டேஜ் வீழ்ச்சியும் இறுதி சுமையின் இடையே குறைகிறது ஏனெனில் இந்த கெபாசிட்டரின் காரணமாக வோல்ட்டேஜ் வீழ்ச்சியும் குறையும் ஏனெனில் இந்த மின்னோட்டம்கரண்ட் உண்மையில் குறைகிறது எனவே 𝐼 ′ 𝑟 𝑗𝑥𝑙 குறையும் எனவே இந்த கட்டத்தில் அதிகம் இல்லை என்றாலும் வோல்ட்டேஜும் மேம்படும் அதனால் எனவே ஷன்ட் கெபாசிட்டார் கரண்ட் அல்லது சக்தி காரணியைபவர் ஃபாக்டர் அவற்றின் பயன்பாட்டிற்கு பாதிக்காது உங்கள் கெபாசிட்டார் எங்கு இணைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அப்பால் அது பாதிக்கப்படாது உங்கள் முந்தைய வகுப்பில் விளக்கியுள்ளேன் வோல்ட்டேஜை மேம்படுத்துவதால் சிறிது விளைவு மட்டுமே இருக்கும் மற்றும் படம் 4 a மற்றும் c ஒற்றை லைன் வரைபடம் லைன் வோல்ட்டேஜ் ஷன்ட் கெபாசிட்டார் சேர்ப்பதற்கு முன் மற்றும் படம் 4 பி மற்றும் டி கெபாசிட்டார் சேர்ப்பதற்கு பிறகு அவற்றைக் காட்டுகிறது நான் சொல்வது இதுதான் இது படம் 4 இது a மற்றும் c இது b மற்றும் d என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் சரியாக விளக்கியுள்ளேன் எனவே பீடர்களில் அல்லது குறுகிய லைன்களில் பின்தங்கிய சக்தி காரணிபவர் ஃபாக்டர் இருந்தால் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟𝑟 𝐼𝑥𝑥𝑙 இல் தோராயமாக மதிப்பிடலாம் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟 cos 𝜃 𝐼𝑥𝑙 sin 𝜃 க்கு சமம் உண்மையில் அது 𝐼 cos 𝜃 𝑟 இது x அச்சு 𝐼 sin 𝜃𝑥𝑙 எனவே நீங்கள் இதை 𝐼𝑥𝑟 என்று எழுதலாம் மற்றும் இது y அச்சு கூறு 𝐼𝑦𝑥𝑙 என்று எழுதலாம் இது 𝐼𝑟𝑟 மின்தடைரெசிஸ்டிவ் பகுதிக்கு தொடர்புடைய துளிக்குள்ளான உங்கள் எதிர்ப்பாகும் அதனால் 𝐼𝑟𝑟 இது எதிர்வினைப் ரியாக்டன்ஸ் பகுதியுடன் தொடர்புடையது என்பதால் y க்கு பதிலாக 𝐼𝑥𝑥𝑙 எழுதுவது சரிதான் இந்த வழியில் நான் எழுதுகிறேன் எனவே இங்கே உங்கள் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி அதனால்தான் இந்த சமன்பாட்டில் 𝐼𝑟 ஒரு உண்மையான பகுதி உங்கள் எதிர்ப்புரெசிஸ்டிவ் பகுதி வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟𝑟 மற்றும் இது தூண்டல்இண்டக்ட்டிவ் பகுதியாகும் 𝐼𝑥𝑥𝑙 உண்மையில் இது உங்கள் x அச்சு கூறு மற்றும் 𝐼𝑥 மின்னோட்டத்தின் கரண்ட் y அச்சு கூறு எனவே இது சமன்பாடு 5 சரியானது ஆனால் எளிதாக நினைவில் கொள்ள 𝐼𝑟𝑟 𝐼𝑥𝑥𝑙 இங்கே 𝐼𝑟 க்கு 𝐼 cos 𝜃 சமம் மற்றும் 𝐼𝑥 𝐼 sin 𝜃 சமம் எனவே r என்பது பீடர்யின் மொத்த எதிர்ப்புரெசிஸ்டன்ஸ் Ω இல் இருக்கும் 𝑥𝑙 அது பீடரில் உள்ள மொத்த தூண்டல் வினைத்திறனுக்குஇண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸ் சமம் எனவே 𝐼𝑟 ஆம்பியர்ஸில் உள்ள மின்னோட்டத்தின்கரண்ட்டின் உண்மையான கூறுக்கு சமம் மற்றும் 𝐼𝑥 வோல்ட்டேஜில் 90 ° ஆல் கரண்ட்டின் பின்னடைவு எதிர்வினைரியாக்ட்டிவ் கூறுக்கு சமம் அது ஆம்பியர் சரியானது படம் b இல் காட்டப்பட்டுள்ளபடி லோடு ஏற்கும் பகுதியில் ஒரு கெபாசிட்டார் நிறுவப்படும் போது இதன் விளைவாக வோல்ட்டேஜ் வீழ்ச்சியை தோராயமாக கணக்கிட முடியும் இது மிகவும் எளிது இது VD க்கு சமமாக இருக்கும் VD 𝐼𝑟𝑟 𝐼𝑥𝑥𝑙 − 𝐼𝑐𝑥𝑙 இந்த படத்தில் இருந்து நீங்கள் 𝑉′s cos 𝛿′ உங்கள் 𝐼′𝑟 cos 𝜃 𝐼′𝑥𝑙 sin 𝜃 க்கு சமம் என்று எழுதலாம் எனவே உங்கள் கழித்தல் எனவே 𝐼𝑐𝑥𝑙 கெபாசிட்டிவ் கரண்ட் இருப்பதால் வரும் ஏனெனில் 𝐼' 𝐼 𝐼𝑐 சமம் எனவே இதன் காரணமாக நான் சொன்ன ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் இந்த 𝐼′ 𝐼′𝑥𝑙 உண்மையில் 𝐼′ உங்கள் 𝐼 𝐼𝑐 சமம் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி 𝐼𝑟𝑟 𝐼𝑥𝑥𝑙 − 𝐼𝑐𝑥𝑙 சரியாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது உண்மையில் சமன்பாடு 6 இங்கு 𝐼𝑐 என்பது வோல்ட்டேஜின் எதிர்வினைரியாக்ட்டிவ் கூறு ஆகும் இது கரண்ட் வோல்ட்டேஜை விட 90 ° முன்னோக்கி செல்கிறது எனவே இந்த 𝐼𝑐 ஃபேஸர் வரைபடத்திலும் எளிமைப்படுத்தலிலும் நீங்கள் கருத்தில் கொள்ளும்போதெல்லாம் கரண்ட் முன்னணி என்பதை பார்க்கவும் அதாவது அந்த கோணத்தை 90 ° சரியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே சமன்பாடு 5 மற்றும் 6 வோல்ட்டேஜ் வீழ்ச்சிக்கு இடையிலான உங்கள் வேறுபாடு அடிப்படையில் வோல்ட்டேஜ் உயர்வு 𝐼𝑐𝑥𝑙 ஆக இருக்கும் ஏனென்றால் இவ்வளவு வோல்ட்டேஜ் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி என்றால் வேறு வழியில் வோல்ட்டேஜ் உயரும் வோல்ட்டேஜ் வீழ்ச்சி குறைவாக உள்ளது என்றால் இந்த வோல்ட்டேஜ் 𝐼𝑐𝑥𝑙 என்பது வோல்ட்டேஜ் உயர்வு என்றாகும் எனவே உங்கள் சக்தி காரணிக்குபவர் ஃபாக்டர் இது உங்கள் 𝐼𝑟 𝐼 cos 𝜃 இது 𝐼𝑥 𝐼 sin 𝜃 இது I மற்றும் இது சக்தி முக்கோணம் இது P மற்றும் இது Q இது சமன்பாடு 7 எனவே இது ஒரு ஃபேஸர் வரைபடம் மற்றும் இது உங்கள் சக்தி முக்கோணம் அதாவது அந்த கெபாசிட்டார் பயன்பாட்டில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொண்டிருந்தேன் நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் இது அனுப்பும் முனை மற்றும் இறுதி முனை என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் உங்களுக்கு ஒரு சுமை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது 𝑃𝐿 𝑗𝑄𝐿 மற்றும் உங்களிடம் இணைக்கப்பட்ட கெபாசிட்டார் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது 𝑗𝑄𝐶 இது உங்கள் அனுப்பும் இறுதி முனை இது நீங்கள் பெறும் இறுதி முனை இந்த வரியில் மின்மறுப்புஇம்பிடன்ஸ் உள்ளது 𝑟 𝑗𝑥 இதன் காரணமாக ஆரம்பத்தில் மின்னோட்டம்கரண்ட் என்பது பின்தங்கிய மின்னோடம்கரண்ட் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக இது பின்தங்கிய மின்னோட்டம்கரண்ட் உங்கள் புரிதலுக்காக மின்னோட்டம்கரண்ட் 𝐼 𝐼𝑑 − 𝑗𝐼𝑞 என்று சொல்வதற்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் முன்பு நான் விளக்கும் போது 𝐼𝑑 𝑗𝐼𝑞 எடுத்துக்கொண்டேன் அது தான் புரிந்துகொள்ளும் நோக்கத்திற்காக ஏனென்றால் நாம் பின்தங்கிய மின்னோட்டத்தின் கரண்ட் காரணமாக 𝐼𝑑 − 𝑗𝐼𝑞 சரியாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த மின்னோட்டம்கரண்ட் இந்த திசையில் பாய்கிறது ஆனால் இந்த கெபாசிட்டார் காரணமாக இந்த கெபாசிட்டரை இணைக்கும் முனையிலிருந்து மூலத்திற்கு மின்னோட்டம்கரண்ட் பாய்கிறது எனவே இந்த வழியில் மின்னோட்டம்கரண்ட் பாய்கிறது ஏனென்றால் முன்னணி மின்னோட்டம்கரண்ட் இந்த வழியில் பாய்கிறது அதாவது கெபாசிட்டரை ஷன்ட் கெபாசிட்டார் இல்லாதபோது இது உங்கள் தற்போதைய மின்னோட்டம்கரண்ட் என்று கெபாசிட்டரை வைத்தவுடன் I 𝐼𝑑 − 𝑗𝐼𝑞 − 𝐼𝑐 ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த அளவு குறைப்பு இது 𝐼𝑑 −𝑗𝐼𝑞 மேலும் உங்கள் 𝑗𝐼𝑐 இந்த வழியில் எழுதலாம் எனவே உண்மையில் இந்த பகுதி குறைந்து வருகிறது ஆனால் இந்த பகுதி கிட்டத்தட்ட வோல்ட்டேஜ் முன்னேற்றம் காரணமாக நீங்கள் கணினி உருவகப்படுத்துதலில் சென்றால் சிறிது மாற்றம் இருக்கும் ஆனால் புரிதலுக்கு இந்த பகுதி மாறாமல் இருக்கும் என்று கூறுகிறேன் இந்த பகுதியும் கெபாசிட்டருடன் மாறாமல் இருக்கும் அதனால் இந்த பகுதி குறைந்து வருகிறது அதாவது அந்த சக்தி இழப்புக்கு முன் பாருங்கள் 𝑅 |𝐼| 2 அதாவது 𝑅𝐼𝑑2 𝐼𝑞2 சரியானது ஏனெனில் 𝐼 இன் மாடுலஸ் உங்கள் √ 𝐼𝑑2 𝐼𝑞2 ஆகும் எனவே இது 𝐼𝑑2 𝐼𝑞2 ஆகும் இந்த பகுதியை நீங்கள் கெபாசிட்டரில் வைத்தவுடன் இழப்பு உண்மையில் அடைப்புக்குறிக்குள் இரு க்கும் நான் 𝐼𝑑2 𝐼𝑞 − 𝐼𝑐 2 ஐ எழுத முடியும் ஏனெனில் இந்த பகுதி சரியாக குறைந்து வருகிறது இந்த பகுதி குறைந்து வருகிறது அதனால் மின் இழப்பு குறையும் ஆனால் கோட்பாட்டளவில் நீங்கள் 𝐼𝑞 𝐼𝑐 க்கு சமம் என மாற்றலாம் அதாவது இந்த பகுதி 0 ஆக இருக்கும் அதாவது 𝑅𝐼d2 இந்த இழப்பு மட்டும் சுற்றில் இருக்கும் சக்தி இழப்பை முழுவதுமாக 0 ஆக்க முடியாது அதாவது ஒரு எளிய உதாரணம் இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இந்தப் பகுதி நான் காட்ட விரும்புகிறேன் |𝐼| இது √ 𝐼𝑑2 𝐼𝑞2 கெபாசிட்டார் இல்லாமல் இதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் கெபாசிட்டரை வைத்தால் அது 𝑅𝐼𝑑 2 𝐼𝑞 − 𝐼𝑐 2 ஆனால் கோட்பாட்டளவில் நீங்கள் 𝐼𝑞 க்கு 𝐼𝑐 ஐ சமம் செய்ய முடியும் 𝐼𝑐 ஐ விட 𝐼𝑞 பெரியதாக இருந்தால் பரவாயில்லை இது வர்க்கமாக உள்ளது சில இங்கே சேர்க்கப்படும் ஆனால் சிறந்த நிலை 𝐼𝑞 𝐼𝑐 சமம் என்றால் இந்த சொல் மறைந்துவிடும் அப்படி இருந்தால் இழப்பு 𝑅𝐼d2 ஆக இருக்கும் எந்த நெட்வொர்க்கிலும் இழப்பை 0 ஆக செய்ய முடியாது மின் இழப்பின் இந்த பகுதி எந்த மின்சுற்றிலும் இருக்கும் அது சுற்றின் பண்பு நீங்கள் அதை 0 ஆக்க முடியாது சில நேரங்களில் புத்தகத்தில் கொடுக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் ஆராய்ச்சி கட்டுரை இந்த இழப்பு 𝑅𝐼d2 𝑅𝐼𝑞2 ஆக இருக்கலாம் என்று கண்டறிந்தேன் 𝑅𝐼d2 மின் இழப்பின் நேரடி அச்சு கூறு மற்றும் 𝑅𝐼𝑞2 உங்கள் செங்குத்தான அச்சு மின் இழப்பின் கூறு எனவே கோட்பாட்டளவில் இந்த செங்குத்தான அச்சு கூறு 𝐼𝑞 க்கு 𝐼𝑐 சமமாக இருப்பதால் அதை 0 வாக மாற்றலாம் இது சாத்தியம் என்று சொல்லுங்கள் ஆனால் இது இங்கு இருக்கும் எனவே உங்கள் சுமை 0 ஆக இருந்தால் மட்டுமே இந்த 𝐼𝑑 பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இந்த 𝑅𝐼d2 எந்த சுற்றிலும் இருக்கும் இதை குறைக்க முடியாது நெட்வொர்க்கில் 𝑅𝐼d2 உண்மையில் குறைந்தபட்ச மின் இழப்பு என்று நான் கோட்பாட்டளவில் சொல்கிறேன் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமானது நான் உங்களுக்குச் சரியாகச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் எனவே உண்மையில் நீங்கள் வோல்ட்டேஜ் வீழ்ச்சியைக் குறைக்கும் என்று நீங்கள் அழைப்பது இதுதான் எனவே இது உண்மையில் வோல்ட்டேஜ் உயர்வு மற்றும் இது உங்கள் சக்தி முக்கோணம் மற்றும் கோணம் நிச்சயமாக θ எனவே இப்போது உங்களிடம் இது உங்கள் அனுப்பும் முடிவு இது உங்கள் பெறுதல் முடிவு என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் ஷண்ட் கெபாசிட்டார் இணைக்கப்பட்டுள்ளது என்று அழைக்கிறீர்கள் 𝑄𝐶 ஒவ்வொரு முறையும் j இங்கு காட்டவில்லை ஆனால் இது இங்கு இருக்கும் இது 𝑄𝑙 சுமை இப்போது கெபாசிட்டார் இல்லாத போது நீங்கள் சக்தி முக்கோணத்தை வரைந்தால் இந்த 𝜃1 உண்மையில் ஷன்ட் கெபாசிட்டரைப் பயன்படுத்தாமல் உள்ள கோணமாகும் எனவே அந்த நேரத்தில் Q க்கு 𝑄𝑙 சமம் எனவே நெட்வொர்க்கில் இழப்பு இல்லை என்று கருதினால் இது உங்கள் P மற்றும் இதை நீங்கள் Q என்று அழைக்கிறீர்கள் Q க்கு 𝑄𝑙 சமம் இது உண்மையில் 𝑄𝑙 எனவே இது உங்கள் ஓ புள்ளி என்று சொல்வது சரி எனவே இது புள்ளி A என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் ஷன்ட் கெபாசிட்டார் இல்லை அது Q க்கு 𝑄𝑙 சமம் எனவே அந்த வழக்கில் கோணம் 𝜃1 அதாவது ஷன்ட் கெபாசிட்டார் இல்லாமல் இழப்பு புறக்கணிக்கப்படுகிறது இழப்பு இல்லை இப்போது இந்த 𝑄c இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இந்த 𝑄𝐶 இணைக்கப்பட்டவுடன் அதாவது இந்த முனையிலிருந்து உண்மையில் கெபாசிட்டிவ் கரண்ட் இணைக்கும் முனையிலிருந்து மூலத்தை நோக்கி பாயும் இது உண்மையில் சோர்ஸ் அதாவது கிரிட் அல்லது மூலத்திலிருந்து வரும் பயனுள்ள Q இந்த பக்கம் அது 𝑄𝑙 𝑄𝐶 அதாவது இது மூலத்திலிருந்து அல்லது கட்டத்திலிருந்து குறைவான ரியாசிடிவ் பவர் ஈர்க்கும் ஏனெனில் இது உண்மையில் குறைவாக எடுத்துக்கொள்வதால் செல் ரியாசிடிவ் பவர் ஈடுசெய்யப்படுகிறது அடிப்படையில் இது 𝑄𝑙 𝑄𝐶 ஆக மாறும் ஆகையால் வினாடியில் அது 𝑆1 என்பது வெளிப்படையான சக்தியாக ஆரம்பத்தில் எழுகிறது எனவே ஆரம்பத்தில் எதுவும் இல்லாத போது 𝑆1 𝑃2 𝑄2 க்கு சமம் உங்கள் Q அல்லது உங்கள் 𝑄l2 இருக்கும்போது ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு கெபாசிட்டரை 𝑄𝐶 சரியாக வைத்தவுடன் எனவே அந்த நேரத்தில் Q 𝑄𝑙 𝑄𝐶 ஆக இருக்கும் எனவே இந்த பக்கங்களோடு அது A B C என்று சொல்லுங்கள் இது B பின் அந்த நேரத்தில் PB என்பது Q க்கு 𝑄𝑙 − 𝑄𝐶 சமம் அதாவது துணை மின்நிலையத்திலிருந்து உங்கள் அபேரண்ட் பவர் அல்லது மூல பவர் 𝑆2 அந்த நேரத்தில் குறைக்கும் 𝑃 𝑗𝑄𝑙 − 𝑄𝐶 இதன் பொருள் எந்த இழப்பையும் கருத்தில் கொள்ளாமல் இது சக்தி முக்கோணம் இந்த 𝑄𝐶 ஷன்ட் கெபாசிட்டரிலிருந்து வருவதால் மொத்தம் 𝑄𝑙 இது சக்தி முக்கோணம் இப்போது இது எளிமையான விஷயம் சக்தி இழப்பு என்பது இங்கு கருதப்படவில்லை புரிந்துகொள்ளும் நோக்கத்திற்காக மட்டும் ஆனால் எல்லா இழப்புகளையும் நான் உங்களுக்கு இந்த வரைபடம் கொண்டு காட்டினேன் இழப்பு இருந்தால் உங்கள் விளைவு என்ன என்று நான் சொன்னேன் எனவே ஒரு சுமை ரியல் பவர் வழங்கப்படுகிறது என்று கருதுங்கள் எனவே இந்த சுமை ரியல் பவர் P மற்றும் ரியாக்டிவ் லோடு 𝑄𝑙 ஆகும் எனவே இது கெபாசிட்டார் இல்லாமல் 𝑃 𝑗𝑄𝑙 ஷன்ட் கெபாசிட்டார் மற்றும் பின்தங்கிய பவர் ஃபாக்டர் 𝑄𝑙 மற்றும் அபேரண்ட் பவர் 𝑆1 இப்போது ஒரு ஷன்ட் கெபாசிட்டார் 𝑄𝐶 கிலோவாட் சுமையில் நிறுவப்பட்டதாகக் கருதினால் சுமையில் கெபாசிட்டார் நிறுவப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சக்தி காரணிபவர் ஃபாக்டர் cos 𝜃1 இலிருந்து cos 𝜃2 க்கு மேம்படுத்தப்படலாம் ஏனெனில் கோணம் குறைகிறது அதனால் காஸ் தீட்டா அதிகரிக்கும் எனவே இது cos 𝜃2 அந்த வழக்கில் cos 𝜃2 உங்கள் OPOB ஆக இருக்கும் எனவே அது 𝑃𝑆2 இந்த OP P மற்றும் இது OB இந்த 𝑆2 எனவே Q 𝑄𝑙 − 𝑄𝐶 க்கு சமம் இது உங்கள் மூலத்திலிருந்து பெறப்படுகிறது எனவே அது முன்னோக்கி இருக்கும் இது முந்தைய Q 𝑄𝑙 க்கு சமம் அதனால்தான் 𝑃2 𝑄𝑙2 என்று நாம் எழுதினோம் ஏனெனில் 𝑄𝐶 இல்லாத போது அது 0 Q 𝑄𝑙 க்கு சமம் மீண்டும் நேரடியாக 𝑃2 𝑄2 12 இப்போது அது இருக்கும்போது cos 𝜃2 க்கு 𝑃𝑆2 இருக்கும் அதனால் 𝑃 𝑃2 𝑄2 12 அல்லது cos 𝜃2 𝑃𝑃2𝑄𝑙−𝑄𝐶212 அதனால் அதாவது நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டரை சரியாக வைக்கும்போதெல்லாம் மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட எதிர்வினை சக்தியைக்ராக்ட்டிவ் பவர் குறைக்கிறது எனவே இது உங்கள் மின்சக்தி காரணியைபவர் ஃபாக்டர் மேம்படுத்துகிறது அது துணை மின்நிலையமாக இருந்தால் அது துணை மின்நிலையத்தில் பவர் ஃபாக்டரை மேம்படுத்தும் அதே நேரத்தில் சுமை இருந்தால் நீங்கள் காண்பீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக எந்தவொரு தொழிற்துறையும் தூண்டல் மோட்டார்இண்டக்சன் மோட்டார் சுமை ஷன்ட் கெபாசிட்டார்கள் அதனுடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் அந்த சக்தி காரணிபவர் ஃபாக்டர் முழுவதும் மேம்படுத்தப்படலாம் ஏனென்றால் நீங்கள் குறைந்த சக்தி காரணியில்பவர் ஃபாக்டர் செயல்பட்டால் தொழில்துறை மக்களுக்கு கட்டணம் அதிகமாக இருக்கும் ஏனெனில் அது அதிக kVA ஐ ஈர்க்கும் ஏனெனில் அந்த கட்டணம் எப்போதாவது இரண்டு பாகங்கள் எப்போதாவது மூன்று பகுதி கட்டணம் சில கிலோவாட் மணிநேரத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு கிலோ மற்றும் அதே நேரத்தில் உச்ச kVA தேவை காரணமாக இருக்கும் அதனால் அவர்கள் ஷன்ட் கெபாசிட்டரை இணைத்தால் நெட்வொர்க்கிலிருந்து குறைவான kVA ஐ இழுக்கும் வகையில் ஒரு மோட்டார் சுமை இருக்கும் இல்லையெனில் உங்கள் தேவைக்கான kVA கட்டணத்தையும் அவர்கள் வசூலிக்கிறார்கள் எனவே மூன்று பகுதி கட்டணம் அதனால்தான் நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டார்கள் எப்போதும் தொழிற்சாலைகளில் இருப்பதைக் காணலாம் நன்றி நாம் திரும்புவோம்